வணக்கம் மாணவர்களே கடைசி வகுப்பு வரை ஒரு தொகுப்பில் பகிர்வின் வரையறைகளை நாம் கண்டோம் மேலும் ரீமன் இன்டகரல் மற்றும் ரீமன் இன்டகிரபிள் சார்புகள் அப்பர் லிமிட் லோவர் லிமிட் சம் அப்பர் லிமிட் சம் மற்றும் அது போன்ற விஷயங்களை எவ்வாறு சொல்வது என்பதையும் நாம் கவனித்தோம் இன்று நாம் ரீமன் இன்டகிரபிள் சார்புகளின் கருத்துக்களை விரிவுபடுத்துவோம் ஒரு சார்பு ரீமன் இன்டகிரபிள் என்று சொல்வதற்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் உள்ளன அதையும் இன்றைய விரிவுரையில் நேரம் அனுமதித்தால் இன்டகரல் கால்குலஸின் அடிப்படை தேற்றத்தையும் ஆராய முயற்சிப்போம் கடைசி வகுப்பில் ஒரு மூடிய இடைவெளி ab இன் P பகிர்வை கண்டோம் அதாவது x0 x 1 முதல் xn வரை உள்ளது இப்பகிர்வில் ax0x1x2 xnb இந்த சமன்பாடு உள்ளது மேலும் இந்த பகிர்வானது ab என்னும் மூடிய கணத்தின் ஓர் பகிர்வாக இருக்கும் இப்போது இந்த P பகிர்வுக்கான நார்மை வரையறுப்போம் பகிர்வின் நார்ம் என்பது எல்லா xi 1xi என்னும் துணை இடைவெளிகளின் மிகப்பெரிய நீளம் ஆகும் இங்கு i என்பது 123முதல் n வரை இருக்கும் இதை நாம் ||𝑃|| என்றும் குறிப்பிடலாம் P இன் நார்ம் என்பது அடிப்படையில் மிகப் பெரிய நீளமாகும் அதை நாம் இவ்வாறு எழுதலாம் Pmax x1 x0 x2 x1 xi xi 1 xn xn 1 max1in இந்த பகிர்வு P இன் நார்மை நாம் வரையறுக்கும் வழி இதுதான் இந்த பகிர்வு P இன் நார்மை நாம் 𝑃 என்ற குறியீட்டை கொண்டும் குறிக்கலாம் பகிர்வின் நார்மை நாம் எவ்வாறு வரையறை செய்கிறோம் என்பதை பார்த்தோம் மேலும் இப்பொழுது நாம் இன்டகிரபிலிட்டியின் 1 அல்லது 2 கட்டுப்பாடுகளை பார்ப்போம் அதை நாம் ரீமன் இன்டகிரபிலிட்டியின் கட்டுப்பாடுகள் என்றும் அழைக்கலாம் முதலாவதாக ரீமன் இன்டகரலை சம்மீன் எல்லையாக பார்ப்போம் இந்த டெஃபனைட் இன்டகரலை வரையறை செய்ய ரீமன் இன்டகரபிலின் தோற்றமும் வரையறையும் உதவிகரமாக இருக்கும் இதை நாம் ஒரு சிறிய தேற்றமாக எழுதலாம் இந்த தேற்றத்தின் கூற்று என்னவென்றால் ab என்னும் இடைவெளியில் f ஆனது வரம்புக்குட்பட்டும் மற்றும் இன்டகிரபில் சார்பாகவும் இருந்தால் ஒவ்வொரு நேர்மறையானக்கும் நேர்மறையான 𝛿 இருக்கும் அதேபோல் ஒவ்வொரு பகிர்வு 𝑃 𝑎 x0x1 xn 𝑏 க்கும் நார்ம் ஆனது ||𝑃|| ≤ 𝛿 ஆகவும் மற்றும் r∈ xr 1xr என்ற ஒவ்வொரு தேர்வுக்கும் அதாவது r என்னும் புள்ளி r வது இடைவெளியிலியான xr 1xr ல் இருந்தால் நம்மிடம் r1nf abfdx இந்தத் தேற்றம் என்ன சொல்கிறது என்றால் நம்மிடம் ab என்னும் இடைவெளியில் வரம்புக்குட்பட்ட f சார்பு இன்டகிரபில் அதாவது ரீமன் இன்டகிரபில் ஆக இருந்தால் ஒவ்வொரு நேர்மறையான ற்கும் ஒரு 𝛿 0 இருக்கும் இங்கு என்பது ஒரு தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறிய நேர்மறை எண் ஒவ்வொரு பகிர்வு P க்கும் நார்ம் ஆனது ||𝑃|| 𝛿 ஆக இருக்கும் மற்றும் r என்னும் ஒரு எண் r வது இடைவெளியில் நம்மால் கண்டுபிடிக்க முடியும் என்றால் இந்த மதிப்பு ஐ விடவும் குறைவாக இருக்கும் என்பது ஒரு தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேர்மறை எண் எனவே இங்குள்ள இன்டகரலை நம்மால்r1nfஆக வெளிப்படுத்த முடியும் இந்த தேற்றத்தின் ஆதாரம் கொஞ்சம் நீளமானது எனவே இந்த பாடத்தில் நாம் இவ்வகை தேற்றத்தின் ஆதாரத்தை படிக்க மாட்டோம் ஏனென்றால் இந்த பாடமானது BSc மற்றும் BTech மாணவர்களுக்கானது ஆனால் இந்த தேற்றம் என்ன சொல்கிறது என்பதை நான் விளக்க முயற்ச்சிப்பேன் கூட்டல்SPfஎன்பது f செயற்பாட்டிற்கான P பகிர்வின் கூட்டு இதை நாம் r1nf என எழுதலாம் இந்த கூட்டில்rஎன்பதுxr 1xr என்னும் இடைவெளியில் ஒரு தன்னிச்சையான புள்ளி ஆகும் இந்த SPf என்னும் கூட்டை நாம் ரீமன் சம் என்று அழைப்போம் இங்கு SPf என்பது ab என்னும் இடைவெளியில் f சார்பிற்கான P பகிர்வின் கூட்டாகும் இப்போது மேலே உள்ள தேற்றத்தை பின் வரும் வழியில் காணலாம் ab என்னும் இடைவெளியில் f ஆனது வரம்புக்குட்பட்டும் மற்றும் இன்டகிரபில் சார்பாகவும் இருக்கும் பட்சத்தில் நம்மிடமுள்ள இன்டகரல் abf dxஆனது அடிப்படையில் lim𝑃 0SPfக்கு சமமாக இருக்கும் இங்கு P இன் நார்ம் 0 க்கு செல்கிறது அதாவது எல்லை SPf இன் மதிப்பு இந்த டெஃபனைட் இன்டகரலுக்கு சமமாக இருக்கும் ||𝑃||→0 என்று நாம் எடுத்துக் கொண்டால் அதாவது இடைவெளிகளின் நீளம் 0 க்கு செல்கிறது என்று எடுத்துக் கொண்டால் துணை இடைவெளிகளின் எண்ணிக்கையை மிகச் சிறியதாக எடுத்துக் கொள்கிறோம் என்று அர்த்தமாகும் இந்த வரைபடத்தை காணலாம் இங்கு நாம் இதை fஎன்றும் மேலும் இதை நாம் xa மற்றும் xb என்று எடுத்துக்கொள்வோம் இந்த டெஃபனைட் இன்டகரல் என்பது இந்தப் பரப்பளவை கண்டுபிடிப்பதாகும் இங்கு டெஃபனைட் இன்டகரல் a முதல் b வரை இருக்கும் இப்போது ||𝑃||→0 என்றால் அதாவது P இன் நார்ம் 0 க்கு செல்கிறது என்று எடுத்துக் கொண்டால் அடிப்படையில் நாம் என்ன செய்கிறேன் என்றால் துணை இடைவெளிகளின் அளவை மிகவும் சிறியது செய்கிறோம் அதாவது இந்த துணை இடைவெளிகளின் எண்ணிக்கையான n ஐ பெரியது செய்கிறோம் நான் துணை இடைவெளிகளின் எண்ணிக்கையை பெரியதாக எடுத்து கொண்டால் அதாவது இந்த x1ஐ இங்கே எடுத்து கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கிறது என்றால் ஒரு சிறிய பரப்பளவு கிடைக்கும் துணை இடைவெளிகளின் எண்ணிக்கையை பெரியதாக எடுத்துக் கொள்ளும் பட்சத்தில் இந்த சிறிய பரப்பளவுகள் ஒரு செவ்வகமாக மாறுகின்றன அடிப்படையில் இந்த கூட்டலை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் f என்னும் சூத்திரம் இது போன்ற 1 செவ்வகத்தின் பரப்பளவு ஆகும் நீங்கள் abf dx என்னும் இன்டகரலை அதிக எண்ணிக்கையிலான செவ்வகங்களாக பிரிக்கிறிர்கள் மேலும் இந்த செவ்வகங்களின் பரப்பளவை கூட்டினோம் என்றால் நமக்கு ab தொகை கிடைக்கும் நீங்கள் 𝑃 ஐ 0 க்கு செல்கிறது என்று எடுத்துக் கொண்டால் நீங்கள உண்மையில் n ஐ கந்தழிக்கு எடுத்துச் செல்கிறீர்கள் ஆகையால் n ஐ கந்தழிக்கு எடுத்துச் சென்றால் நீங்கள் அடிப்படையில் துணை இடைவெளிகளில் எண்ணிக்கையை அதிகப் படுத்துகிறீர்கள் இந்த வகையான கட்டமைப்பில் ஒவ்வொரு துணை இடைவெளிகளிலும் நீங்கள் செவ்வகத்தின் பரப்பளவை கணக்கீடு செய்கிறீர்கள் இந்த மொத்த பரப்பளவையும் கூட்டினால் உங்களுக்கு xa முதல் xb வரை f சார்பின் வளைவுக்குள் உள்ள பரப்பு கிடைக்கும் ரீமன் சம்மில் 𝑛→∞ என்று எடுத்துக் கொண்டோம் என்றால் அது நமக்கு டெஃபனைட் இன்டகரல் அல்லது abf dx போன்றவற்றை வழங்கும் இவ்வாறே ரீமன் சம்மானது டெஃபனைட் இன்டகரலுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது இத் தேற்றத்தின் தீர்வு கொஞ்சம் சிக்கலானது ஆனால் இதன் தீர்வை நீங்கள் எந்த ஒரு நிலையான இன்டகரல் கால்குலஸ் புத்தகத்திலும் காணலாம் அங்கு அவர்கள் அப்பர் சம் மற்றும் லோவர் சம்மின் உதவியுடன் தீர்வை கொடுத்திருப்பார்கள் இந்த தீர்வு கடினமல்ல இதை நீங்களே படித்துப் புரிந்து கொள்ளலாம் இந்த விரிவுரையில் இந்த தேற்றத்தின் தீர்வை பார்க்கப்போவதில்லை மாறாக ரீமன் சம்மானது டெஃபனைட் இன்டகரலுடன் எவ்வாறு தொடர்புபடுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம் நாம் ரீமன் சம்மை டெஃபனைட் இன்டகரலுடன் எவ்வாறு தொடர்புபடுத்தப்படுகிறது என்பதை பார்த்துவிட்டோம் இப்பொழுது நாம் புதிய கருத்தினை பார்ப்போம் அதாவது இன்டகரல் செய்வதற்கான கட்டுப்பாடுகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இங்கு நாம் ரீமன் இன்ட்டகிராபிலிட்டிகான கட்டுப்பாடுகளை ஒரு சிறிய முடிவாக அல்லது தேற்றம் 2 ஆக பார்ப்போம் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட f சார்பின் ரீமன் இன்ட்டகிரபுலுக்கு தேவையான மற்றும் போதுமான கட்டுப்பாடுகள் என்ன என்றால் ஒவ்வொரு0ற்கும் 0இருக்கும் அதேபோல் ab ன் ஒவ்வொரு பிரிவு P உடன் ||𝑃|| ≤ இருந்தால் அப்பர் சம்UPf கழித்தல் லோவர் சம் LPfஎன்னும் சமன்பாடு க்கு குறைவாக கிடைக்கும் f ஆனது வரம்புக்குட்பட்ட சார்பாக எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இந்த சார்பை ரீமன் இன்டகரலுக்கான கட்டுப்பாடுகளை பூர்த்தி செய்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்றால் முதலில் நாம் அப்பர் சம் மற்றும் லோவர் சம்மை கண்டுபிடிக்க வேண்டும் நாம் முந்தைய வகுப்பில் இதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை பார்த்திருப்போம் மேலும் இந்த அப்பர் சம் மற்றும் லோவர் சம்மீன் வித்தியாசம் எடுத்துக்கொண்ட க்கு குறைவாக இருந்தால் அந்த சார்பை ரீமன் இன்டகரல் என்று அழைக்கலாம் நாம் அனைத்து UPfற்கு இன்ஃபிமம் எடுத்தோம் என்றால் நமக்கு அப்பர் இன்டகரல் சம் கிடைக்கும் அதேபோல் அனைத்து LPfற்கு சுப்ரீமம் எடுத்தோம் என்றால் நமக்கு லோவர் இன்டகரல் சம் கிடைக்கும் இந்த அப்பர் இன்டகரல் சம் மற்றும் லோவர் இன்டகரல் சம் சமமாக இருக்கும் பட்சத்தில் நாம் அந்த சார்பை ரீமன் இன்டகரல் என்று அழைக்கிறோம் அடிப்படையில் இந்த வித்தியாசம் விற்கு குறைவாக இருந்தால் அந்த சார்பினை ரீமன் இன்ட்டகிரபில் என்று அழைக்கலாம் இங்கு அப்பர் இன்டகரல் மற்றும் லோவர் இன்டகரல் இரண்டுமே ஒன்றுதான் அடுத்ததாக நாம் சில ரீமன் இன்ட்டகிரபில் சார்பின் பண்புகளை பார்ப்போம் அதற்கு முன்பாக இதுவரை நாம் என்ன பார்த்தோம் என்றால் f வரம்புக்குட்பட்ட சார்பாகவும் மேலும் அது 𝑈𝑃𝑓−𝐿𝑃𝑓 என்ற சமன்பாட்டை பூர்த்தி செய்தால் அந்த சார்பினை ரீமன் இன்ட்டகிரபில் என்கின்றோம் நாம் ரீமன் இன்ட்டகிரபில் சார்பின் பண்புகளை பார்ப்போம் அதை நாம் ரீமன் இன்ட்டகிரபில் சார்பின் முடிவுகள் என்றும் அழைக்கலாம் நாம் முதலாவது பண்பை அல்லது முதலாவது தேற்றத்தை பார்ப்போம் ஒவ்வொரு தொடர்ச்சியான சார்பும் ரீமன் இன்ட்டகிரபில் எனப்படும் இந்தக் கூற்று அர்த்தமுள்ளதாகும் ஏனென்றால் ஒவ்வொரு தொடர்ச்சியான சார்பும் வரம்புக்குட்பட்டு இருக்கும் ஆகையால் இந்த சார்பானது 𝑈𝑃𝑓−𝐿𝑃𝑓 என்னும் சமன்பாட்டை பூர்த்தி செய்கிறதா இல்லையா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த சமன்பாட்டை பூர்த்தி செய்தால் இந்த சார்பை நாம் ரீமன் இன்ட்டகிரபில் என்று அழைக்கலாம் இந்தக் கூற்றின் தீர்வை நாம் இங்கு பார்க்கப்போவதில்லை அதை நீங்கள் நான் கொடுத்திருக்கும் குறிப்புகளில் உள்ள ஏதேனும் ஒரு புத்தகத்தை கொண்டு படித்து கொள்ளுங்கள் நாம் இரண்டாம் பண்பினை பார்ப்போம் ab என்னும் இடைவெளியில் f சார்பு மோனோடோனிக்காக இருந்தால் இந்த சார்பினை ரீமன் இன்ட்டகிரபில் என்று கூறலாம் ஒரு சார்பானது மோனோடோனிக்கலி ஏறுதல் மோனோடோனிக்கலி இறங்குதல் திட்டமாக ஏறுதல் மற்றும் திட்டமாக இறங்குதலாக இருக்கலாம் இங்கு ab ல் f சார்பானது மோனோடோனிக்கலி ஏறுதல் என்றால் x1x2 க்கு ff என்ற சமன்பாட்டை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் இங்கு x1 மற்றும் x2 என்பது ab ல் உள்ள இரண்டு புள்ளிகள் இதேபோல் நாம் மோனோடோனிக்கலி இறங்குதலை விவரிக்கலாம் ஒரு f சார்பானது மோனோடோனிக்கலி இறங்குதல் என்றால் அது x1x2 க்கு ffஎன்ற சமன்பாட்டை பூர்த்தி செய்யும் இங்கு x1 மற்றும் x2 என்பது இடைவெளி ab ல் உள்ள இரண்டு புள்ளிகள் நாம் ab இடைவெளியில் மோனோடோனிக்கலி ஏறும் சார்பை எடுத்துக்கொள்வோம் இந்த சார்பு வரம்புக்குட்பட்டு இருக்கும் இது வரம்புக்குட்பட்டு இருப்பதால் 𝑈𝑃𝑓−𝐿𝑃𝑓 என்ற சமன்பாடு பூர்த்தி செய்கிறதா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதை வைத்துக் கொண்டு நம்மால் ரீமன் இன்ட்டகிரபிலிடியை உறுதி செய்ய முடியும் அதேபோல் நாம் ஒரு ab இடைவெளியில் மோனோடோனிக்கலி இறங்கும் சார்பை எடுத்துக்கொள்வோம் இந்த சார்பு வரம்புக்குட்பட்டு இருக்கும் மேலும் நாம் காட்ட வேண்டியது 𝑈𝑃𝑓−𝐿𝑃𝑓 என்ற சமன்பாட்டை பூர்த்தி செய்கிறது என்று இதை வைத்து நம்மால் ரீமன் இன்ட்டகிரபிலிடியை உறுதி செய்ய முடியும் இந்த தேற்றத்தின் தீர்வை நீங்கள் குறிப்புகளில் உள்ள புத்தகத்தில் காணலாம் நாம் அடுத்த தேற்றத்தைப் பார்ப்போம் ab என்னும் இடைவெளியில் f ரீமன் இன்ட்டகிரபில் சார்பாக எடுத்துக்கொள்வோம் மேலும் ab க்கு உள்ளே c தன்னிச்சையான புள்ளியாக எடுத்துக் கொண்டோம் என்றால் துணை இடைவெளிகலான ac மற்றும் cb ல் f சார்பானது ரீமன் இன்ட்டகிரபிலாக இருக்கும் ab என்னும் இடைவெளியில் நாம் பல தன்னிச்சையான புள்ளிகளை எடுத்துக்கொள்ளலாம் இந்த புள்ளிகளைக் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு துணை இடைவெளிகளின் இன்டகரலை கூட்டினால் நமக்கு மொத்த இடைவெளியான ab ல் உள்ள f ன் இன்டகரல் கிடைக்கும் நாம் அடுத்த தேற்றத்தைப் பார்ப்போம் ab ல் f ரீமன் இன்ட்டகிரபிலாக இருந்தால் f 2 என்னும் சார்பு ரீமன் இன்ட்டகிரபிலாக இருக்கும் நாம் மேலே உள்ள தேற்றத்தை விரிவுபடுத்தலாம் அதாவது f 2 என்னும் சார்பு ரீமன் இன்ட்டகிரபிலாக இருந்தால் f 3 அல்லது f 4 ரீமன் இன்ட்டகிரபிலாக இருக்கும் நான் முன்பு சொன்னது போல இந்த தேற்றத்திற்கான தீர்வையும் பார்க்கப்போவதில்லை அதை நீங்கள் குறிப்புகளில் உள்ள புத்தகத்தில் காணலாம் நாம் இந்த வகுப்பில் ரீமன் இன்டகிரபிலிட்டியை எவ்வாறு ரீமன் சம்முடன் தொடர்பு படுத்தினோம் அதை எவ்வாறு டெஃபனைட் இன்டகரலுடன் தொடர்பு படுத்தினோம் என்பதைப் பற்றியும் f சார்பின் ரீமன் இன்ட்டகிரபுலுக்கு தேவையான மற்றும் போதுமான கட்டுப்பாடுகள் என்ன என்பதைப் பற்றியும் மற்றும் ரீமன் இன்டகிரபில் சார்பின் சில பண்புகளை பற்றியும் விரிவாகப் பார்த்தோம் இந்த விரிவுரையை இங்கே முடிப்போம் அடுத்த விரிவுரையில் நாம் ரீமன் இன்டகிரபில் பண்புகளின் தொடர்ச்சியை பார்ப்போம்